எனவே கடந்த வகுப்பில் டிரான்ஸ்போர்ட் லேயர் மீது ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் ரிலையபில் டேட்டா டெலிவரி நெறிமுறை பற்றி விவாதித்தோம் மேலும் ஸ்டாப் அண்டு வெயிட் ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் ரிலையபில் நெறிமுறை பற்றிய விவரங்களை ஆராய்ந்தோம் அதை நாங்கள் ஸ்டாப் அண்டு வெயிட் எஆர்கியு என்று அழைக்கிறோம் ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால் விஷயத்தில் இந்த ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகாலில் ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால் நெட்வொர்க்கில் 1 பாக்கெட் மட்டுமே நிலுவையில் இருக்க முடியும் அதனால்தான் நீங்கள் இணைப்பின் முழு திறனையும் பயன்படுத்த முடியவில்லை எனவே ஒவ்வொரு வெளியே செல்லும் பாக்கெட்டிற்கும் நீங்கள் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒப்புதலைப் பெறாவிட்டால் அடுத்த பாக்கெட்டை அனுப்ப முடியாது சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலைப் பொறுத்தவரை நெறிமுறையின் பைப்லைன் பதிப்பை உறுதிப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம் அங்கு நீங்கள் பல பாக்கெட்டுகளை ஒன்றாக ஒரு பைப்லைன் பாணியில் அனுப்பலாம் எனவே இந்த குழாய் பதிப்பை நாங்கள் எவ்வாறு அடையலாம் என்பது பற்றிய சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலின் விவரங்களை நாங்கள் பார்ப்போம் அதே நேரத்தில் நீங்கள் ஒப்புதலை இணையாகப் பெறலாம் அதன்படி உங்கள் பரிமாற்ற வீதத்தைக் கட்டுப்படுத்தலாம் எனவே பரந்த யோசனை இது போன்றது நீங்கள் இந்த வரைபடத்தைப் பார்த்தால் ஆரம்பத்தில் நான் 1 பாக்கெட்டுகளை அனுப்பத் தொடங்கினேன் இங்கே நான் 1 பாக்கெட்டுகளை அனுப்பத் தொடங்கினேன் அந்த 1 பாக்கெட்டுக்கான ஒப்புதலைப் பெற்றவுடன் அதிகமான அளவு பாக்கெட்டுகளை அனுப்புவதற்கு எனது வின்டோ சைஸை அதிகரிக்கிறேன் இங்கே 3 பாக்கெட்டுகளை இணையாக அனுப்புகிறோம் பின்னர் அதை மீண்டும் 4 பாக்கெட்டுகளாக உயர்த்தியுள்ளோம் அந்த வகையில் நீங்கள் ஒரு பொறிமுறையைப் பின்பற்றுவதன் மூலம் அதன் திறனை மீறாத வகையில் நெட்வொர்க்கில் இணையாக பாக்கெட்டுகளை தள்ளலாம் அது இணைப்பின் திறனை விட அதிகமாக இல்லை எனவே வெவ்வேறு சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால்காலின் விவரங்களைப் பார்ப்போம் எனவே சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலின் பரந்த யோசனை யாதெனில் நெட்வொர்க்கில் ஒவ்வொரு வெளிச்செல்லும் செக்மெண்ட்டில் ஒரு சீக்வென்ஸ் நம்பர் உள்ளது எனவே சீக்வென்ஸ் நம்பர் புலம் 0 முதல் சில அதிகபட்ச சீக்வென்ஸ் நம்பர் வரை சொல்லலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு பிட் சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் சீக்வென்ஸ் நம்பர் இடம் 0 முதல் 2n 1 வரை செல்லலாம் இப்போது சென்டர் அனுப்ப அனுமதிக்கப்பட்ட பிரேம்களுடன் தொடர்புடைய சீக்வென்ஸ் நம்பர்களின் தொகுப்பை பராமரிக்கிறார் எனவே இந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பரை நாம் அனுப்பும் வின்டோ என்று அழைக்கிறோம் அதேபோல் ரிசீவர் அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்ட பிரேம்களின் தொகுப்பை பராமரிக்கிறது அதை ரிசீவர் வின்டோ அல்லது பெறும் வின்டோ என்று அழைக்கிறோம் எனவே இந்த கருத்தை ஒரு உதாரணத்துடன் பார்ப்போம் எனவே இங்கே சென்டரின் பக்கத்தில் இந்த பவுன்டிங் பெட்டி தான் அனுப்பும் வின்டோ இதன் பொருள் என்ன இது இங்கே அனுப்பும் வின்டோ மற்றும் இது ரிசீவர் வின்டோ அல்லது பெறும் வின்டோ இப்போது சென்டர் வின்டோ ஒரு நேரத்தில் நீங்கள் 0 முதல் 6 பிரேம்கள் அல்லது பாக்கெட்டுகளை அனுப்பலாம் என்பதைக் குறிக்கிறது எனவே இந்த பிரேம்களை இணையாக அனுப்பலாம் நீங்கள் ஒரு பிரேம் 0ஐ அனுப்பலாம் பின்னர் உடனடியாக நீங்கள் பிரேம் 1ஐ அனுப்பலாம் பின்னர் தொடர்புடைய ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் பிரேம் 2 ஐ அனுப்பலாம் ரிசீவர் வின்டோ சைஸ் 1 2 3 4 5 6 7 என்று கூறுகிறது எனவே நீங்கள் 7 பிரேம்களை ஒன்றாகப் பெறலாம் 7 பிரேம்களைப் பெற்றவுடன் மேலும் ஒப்புதலை திருப்பி அனுப்பாமல் பிரேம்களை பெற முடியாது என்று ரிசீவர் வின்டோ கூறுகிறது எனவே இங்கே என்ன நடக்கிறது சென்டர் ஒரு ஒப்புதலைத் திரும்பப் பெற்றவுடன் சென்டர் பிரேம்களை அனுப்புவதைத் தொடர்கிறார் எனவே இந்த எடுத்துக்காட்டில் சென்டர் பிரேம் 0ஐ அனுப்பியுள்ளார் அதன்பிறகு பிரேம் 1ஐத் தொடர்ந்து பிரேம் 2ஐ அனுப்பியுள்ளார்ஒப்புதலுக்காகக் காத்திருக்காமல் இணையாக இது பிரேம்களை அனுப்புகிறது ரிசீவர் 0 மற்றும் 1இன் பிரேம்களைப் பெற்றது பிரேம் 0 க்கான ஒப்புதலை அனுப்புகிறது ரிசீவர் ஃபிரேம் 0 க்கான ஒப்புதலை அனுப்பும் போதெல்லாம் சென்டர் வின்டோ 1 அலகு என சென்டர் மாற்றுகிறார் எனவே இது ஏற்கனவே இந்த ஃபிரேமிற்கான ஒப்புதலைப் பெற்றுள்ளது எனவே இந்த ஃபிரேம் சரியாகப் பரப்பப்படுவதால் இந்த ஃபிரேம் பற்றி அது கவலைப்படுவதில்லை எனவே நீங்கள் 0க்கு ஒப்புதலைப் பெற்றவுடன் எனது அனுப்பும் வின்டோ 1லிருந்து 7 ஆகிறது இதேபோல் ரிசீவர் வின்டோ மாற்றப்படும் ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே பிரேம் 0 க்கான ஒப்புதலை அனுப்பியுள்ளீர்கள் அதாவது இந்த பிரேம் 0 சரியாகப் பெற்றுள்ளது மேலும் இந்த ஃபிரேமைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவதில்லை பின்னர் ரிசிவர் ஒப்புதல் 1ஐ அனுப்புகிறது சென்டர் ஒப்புதல் 1 ஐப் பெற்றவுடன் பிரேம் 1 சரியாக அனுப்பப்பட்டது என்ற தகவலை அறிய முடியும் எனவே அது அனுப்பும் வின்டோ சைஸை மீண்டும் 1 க்கு மாற்றுகிறது இப்போது எனது தற்போதைய அனுப்பும் வின்டோ 2 முதல் 2 3 4 5 6 7 ஆக மாறுகிறது மீண்டும் 0 இலிருந்து தொடங்குகிறது எனவே இந்த சீக்வென்ஸ் நம்பரை திரும்ப உபயோக்கிறோம் எனவே அடுத்தடுத்த கலந்துரையாடலில் இந்த வின்டோ சைசிற்கும் சீக்வென்ஸ் நம்பருக்கும் உள்ள தொடர்பைப் பார்ப்போம் இந்த அனுப்பும் வின்டோ மற்றும் பெறும் வின்டோவின் யோசனை இதுதான் அனுப்பும் வின்டோ ஒப்புதலுக்காகக் காத்திருக்காமல் பல பிரேம்களை அனுப்பலாம் என்று கூறுகிறது நீங்கள் அனுப்பும் வின்டோவின் அனைத்து பிரேம்களையும் அனுப்பியிருந்தால் நீங்கள் ஒப்புதல் பெறவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஒப்புதலைப் பெறும் வரை வலது பக்கம் பிரேம்களை அனுப்ப முடியாது சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் பற்றிய பரந்த யோசனை இதுதான் 3பிட் சீக்வென்ஸ் நம்பருடன் சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலின் எடுத்துக்காட்டு உங்களிடம் 3 பிட் சீக்வென்ஸ் நம்பர் இருந்தால் அதாவது உங்கள் சீக்வென்ஸ் நம்பர் இடம் 0 முதல் 23 1 வரை இருக்கலாம் 0 முதல் 7 வரை இருக்கலாம் எனவே இங்கே 0 முதல் 7 வரையிலான சீக்வென்ஸ் நம்பர் உள்ளதுநீங்கள் சென்டர் பக்கம் ஒரு ஃபிரேம் அனுப்பியுள்ளோம் எனவே இந்த சீக்வென்ஸ் நம்பர் புலத்தை வட்ட வரிசை பாணியில் பயன்படுத்துகிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே சீக்வென்ஸ் நம்பர் 7 க்குப் பிறகு அடுத்த ஃபிரேம் சீக்வென்ஸ் நம்பர் 0 எனக் குறிக்கப்படும் மேலும் வின்டோ சைஸ் 1 ஆகக் கருதுகிறோம் எனது வின்டோ சைஸ் 1க்கு சமம் எனவே வின்டோ சைஸ் 1ஆக உள்ளது எனவே சென்டருக்கு 1 பிரேம் கிடைத்ததும் சென்டர் அந்த நிலையில் தடுக்கப்படுவார் எனவே ரிசீவர் இந்த ஃபிரேம் 0 ஐப் பெறுவார் என்று எதிர்பார்க்கிறார் எனவே ஆரம்பத்தில் சென்டர் எந்த ஃபிரேமையும் அனுப்பவில்லை ஆனால் ரிசீவர் ஃபிரேம் 0ஐ எதிர்பார்க்கிறார் இப்போது சென்டர் ஃபிரேம் 0 என்று கூறுகிறார் மற்றும் சென்டர் எனது வின்டோ சைஸ் 1 ஆக இருப்பதால் சென்டர் ஃபிரேமை அனுப்புகிறார் பிரேம் சேனலில் உள்ளது ரிசீவர் இன்னும் ஃபிரேம் 0ஐ எதிர்பார்க்கிறார் இப்போது ரிசீவர் ஃபிரேம் 0ஐப் பெற்றதாகக் கூறுங்கள் எனவே ரிசீவர் ஃபிரேம் 0ஐப் பெற்றவுடன் ரிசீவர் பிரேம் 1 மற்றும் ரிசீவர் தொடர்புடைய ஒப்புதலை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறியுள்ளார் எனவே ஒப்புதல் சேனலில் உள்ளது சென்டர் மீண்டும் பிரேம் 0 உடன் தடுக்கப்படுகிறார் ஏனெனில் அது பிரேமை அனுப்பியுள்ளது சென்டர் அந்த ஒப்புதலைப் பெற்றவுடன் சென்டர் பிரேம் 1ஐ அனுப்பத் தயாராக உள்ளார் மேலும் ரிசீவர் இந்த கட்டத்தில் பிரேம் 1ஐ எதிர்பார்க்கிறார் எனவே ஒரு சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் வின்டோ சைஸ் 1 எப்படியாவது ஒரு ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறையை நிறுத்தி காத்திருங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட சட்டத்திற்கும் நீங்கள் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறீர்கள் ஆனால் வின்டோ சைஸை படிப்படியாக அதிகரித்தால் நீங்கள் இணையான உணர்வைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் வின்டோ சைஸ் 1இலிருந்து 2ஆக செய்தால் அதாவது ஒப்புதலுக்காகக் காத்திருக்காமல் 2 பிரேம்களை இணையாக அனுப்பலாம் 2 பிரேம்களை அனுப்பியவுடன் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறீர்கள் இடையில் நீங்கள் ஒப்புதல் பெற்றால் வின்டோவை ஸ்லைடு செய்யலாம் எனவே பெயர் சிலைடிங் விண்டோ என வருகிறது நீங்கள் வின்டோ சைஸை ஸ்லைடு செய்யலாம் மற்றும் நீங்கள் பிரேம் 3ஐ அனுப்பலாம் முழு சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் இவ்வாறு செயல்படுகிறது எனவே சத்தமில்லாத சேனலில் சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே சத்தம் இல்லாத சேனலின் விஷயத்தில் ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால் போன்றது நாங்கள் இதேபோல் ஒரு காலக்கெடு மெக்கெனிசத்தை செயல்படுத்துகிறோம் எனவே நீங்கள் டேட்டாப் பகுதியை அனுப்பியிருந்தால் அந்த செக்மெண்ட் தொலைந்து போயிருந்தால் அல்லது எப்போதாவது ஒப்புதலும் இழக்கப்படலாம் செக்மெண்ட் அல்லது அதனுடன் தொடர்புடைய ஒப்புதல் தொலைந்து போயிருந்தால் நீங்கள் ஏற்கனவே உள்ள அனைத்து பிரேம்களையும் அல்லது அனைத்து செக்மெண்ட்களையும் நீங்கள் அனுப்பியுள்ளீர்கள் அதற்கான ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால் ஒரு காலக்கெடு ஏற்படலாம் ஒரு காலக்கெடு ஏற்பட்டால் நீங்கள் எந்த குறிப்பிட்ட ஃபிரேமை மீண்டும் அனுப்புவீர்கள் என்ற கேள்வி வருகிறது எனவே கேள்வி இதுவாகும் இந்த எஆர்கியு நெறிமுறை காலக்கெடுவை எவ்வாறு கையாளும் எனவே காலக்கெடு நிகழ்கிறது என்றால் ரிசீவர் ஃபிரேமை சரியாகப் பெற முடியவில்லை மற்றும் ஒரு சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலின் போது நீங்கள் பிரேம்களின் தொகுப்பை அனுப்பியுள்ளீர்கள் மேலும் அந்த பிரேம்களின் தொகுப்பிற்கு ரிசீவர் பிரேம்களைப் பெறவில்லை அல்லது பிரேம் இழந்தது அல்லது அதற்கான ஒப்புதல் இழக்கப்பட்டுள்ளது எனவே நெட்வொர்க்கில் நேரம் முடிந்ததும் சென்டர் இந்த குறிப்பிட்ட இழப்பை எவ்வாறு எதிர்கொள்வார் என்ற கேள்வி வருகிறது எனவே இந்த நேரத்தை கையாள இரண்டு வெவ்வேறு வழிமுறைகள் உள்ளன ஒரு மெக்கெனிசத்தை கோ பேக் என் எஆர்கியு என்றும் இரண்டாவது பொறிமுறையானது செலெக்டிவ் ரிப்பீட் எஆர்கியு என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது கோ பேக் என் எஆர்கியு ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் Nஐ இழந்துவிட்டதாகக் கூறினால் செக்மெண்ட் 0 இலிருந்து தொடங்கும் அனைத்து செக்மெண்ட்களும் இங்கே செக்மெண்ட் 0 என்பது துவக்கம் என கருதி மறுபிரசுரம் செய்யப்படுகிறது எனவே அனைத்து பிரேம்களும் காலக்கெடு இருந்தால் மீண்டும் அனுப்பப்படுகின்றன செலெக்டிவ் ரிப்பீட் எஆர்கியு விஷயத்தில் செலெக்டிவ் ரிப்பீட் எஆர்கியு என அழைக்கப்படும் இரண்டாவது முறையின் போது நீங்கள் இழந்த பாக்கெட்டை மட்டுமே அனுப்புகிறீர்கள் அல்லது சேனலில் இழந்த பாக்கெட்டை மீண்டும் அனுப்பவும் இப்போது நீங்கள் இழந்த பாக்கெட்டை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் அல்லது ரிசிவரால் பெறப்படவில்லை அல்லது அதற்கான ஒப்புதல் இழந்துவிட்டது என்று நாங்கள் கூறும்போதெல்லாம் அந்த ஒப்புதலை சென்டர் பெறவில்லை வெளிப்படையாக அந்த பாக்கெட்டுகளை அடையாளம் காண சில வழிமுறைகள் இருக்க வேண்டும் முதல் வழிமுறை கோ பேக் என் எஆர்கியு போதுமானது உங்களுக்கு நேரம் முடிந்தால் அதாவது நீங்கள் ஒரு ஒப்புதலைப் பெறவில்லை உங்கள் தற்போதைய விண்டோவில் உள்ள அனைத்து பிரேம்களையும் மீண்டும் அனுப்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஃபிரேமைத் தேர்ந்தெடுத்து மறுபரிசீலனை செய்யப் போகிறீர்கள் என்றால் எந்த குறிப்பிட்ட ஃபிரேமை இழந்துவிட்டீர்கள் என்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் எனவே அதற்காக எங்களிடம் ஒரு சிறப்பு வகை ஒப்புதல் உள்ளது இது செலெக்டிவ் ரிப்பீட் எஆர்கியு இல் உள்ளது நாங்கள் அவற்றை எதிர்மறை ஒப்புதல் நேக் என்று அழைக்கிறோம் அல்லது டிசிபி இல் சிறிது நேரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்புதல் அல்லது சேக் என்று அழைக்கிறோம் எனவே இந்த எதிர்மறை ஒப்புதல் நேக் அல்லது சேக் எந்த பாக்கெட்டுகளை மீண்டும் அனுப்ப வேண்டும் என்பது பற்றி சென்டருக்கு தெரிவிக்கிறார்கள் அதாவது ரிசீவர் அந்த பாக்கெட்டுகளைப் பெறவில்லை அந்த பாக்கெட்டுகளை எதிர்பார்க்கிறது எனவே அந்த தகவல்கள் அனுப்பியவருக்கு நேக் பாக்கெட்டின் உதவியுடன் அல்லது சேக் பாக்கெட்டுகளின் உதவியுடன் அனுப்பப்படுகின்றன எனவே இந்த நேக் மற்றும் சேக் பாக்கெட்டுகள் எதிர்மறை ஒப்புதல் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒப்புதல் பாக்கெட்டுகள் எந்த குறிப்பிட்ட பாக்கெட்டை பெறுநரால் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதைக் கண்டறிய இது உதவுகிறது மேலும் அந்த ரிசீவர் அந்த பாக்கெட்டுகளைப் பெறவில்லை அது அந்த பாக்கெட்டுகளை மட்டுமே மீண்டும் அனுப்புகிறது எனவே கோ பேக் என் எஆர்கியு மற்றும் செலெக்டிவ் ரிப்பீட் எஆர்கியு இந்த இரண்டு நெறிமுறைகளையும் விரிவாகப் பார்ப்போம் முதலில் கோ பேக் என் எஆர்கியுஐ பார்ப்போம் எனவே கோ பேக் என் எஆர்கியு சென்டர் விண்டோ செயல்படுத்தல் போன்றது எனவே இங்கே நாம் இரண்டு வெவ்வேறு பாயின்டரை பராமரிக்கிறோம் ஒன்று பேஸ் பாயின்டர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த பேஸ் பாயின்டர் உங்கள் தற்போதைய வின்டோ தொடங்கும் இடத்திலிருந்த பாயின்டர் ஆகும் எனவே உங்கள் தற்போதைய வின்டோ இங்கிருந்து தொடங்குகிறது இது பேஸ் பாயின்டர் மூலம் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இந்த பேஸ் பாயின்டருக்கு முந்தைய அனைத்து பிரேம்களும் ஒப்புக் கொள்ளப்பட்டுள்ளன என்பதை இது குறிக்கிறது எனவே இந்த பிரேம்கள் ஏற்கனவே ஒப்புக் கொள்ளப்பட்டுள்ளன எனவே இந்த பிரேம்களுக்கான ஒப்புதலை நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ளீர்கள் இப்போது இவை உங்கள் தற்போதைய விண்டோவில் உள்ள பிரேம்கள் எனவே இதுதான் உங்கள் தற்போதைய வின்டோ எனவே பேஸ் பாயின்டர் விண்டோவின் தொடக்கத்தை சுட்டிக்காட்டுகிறது மற்றும் இந்த தற்போதைய விண்டோவில் ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் பல பிரேம்களை அனுப்பலாம் மற்றும் நீங்கள் இந்த பிரேம்களை அனுப்பியுள்ளீர்கள் என்று கருதலாம் எனவே இந்த பிரேம்களின் தொகுப்பு அனுப்பப்பட்டுள்ளது எனவே இந்த அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் மற்றொரு பாயின்டர் இந்த அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபிரேமை சுட்டிக்காட்டுகிறது எனவே நீங்கள் ஏற்கனவே அனுப்பிய இந்த ஃபிரேம் வரை இந்த பிரேம்களுக்கான ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் பின்னர் ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் இந்த குறிப்பிட்ட ஃபிரேமை மேலும் அனுப்பலாம் எனவே இந்த மூன்று பெராமீட்டர்களின் உதவியுடன் தற்போதைய விண்டோவின் தொடக்கத்தை சுட்டிக்காட்டும் பேஸ் பாயின்டர் அடுத்தது சீக்வென்ஸ் நம்பர் அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் ஒப்புதல் மற்றும் வின்டோ சைஸ்ற்காக காத்திருக்காமல் நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபிரேமை சுட்டிக்காட்டுகிறது வின்டோ சைஸ் பெராமீட்டர்கள் உங்கள் அதிகபட்ச வின்டோ சைஸ் என்ன என்பதைக் குறிக்கிறது கோ பேக் என் எஆர்கியு விற்கு சென்டரின் பக்கத்தில் ஸ்லைடிங் வின்டோ சைஸை நீங்கள் பராமரிக்கலாம் இப்போது இங்கே உங்கள் அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் உங்கள் பேஸ் மற்றும் வின்டோ சைஸ்ற்கு சமமாக மாறினால் அதாவது நீங்கள் எல்லா ஃபிரேம்களையும் அனுப்பியுள்ளீர்கள் எனவே இந்த வரைபடத்தில் பேஸ் பிளஸ் வின்டோ சைஸ் பிளஸ் 1 இது இப்படி இருந்தால் அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் இந்த வெள்ளை ஃபிரேமை சுட்டிக்காட்டும் அதாவதுதற்போதைய வின்டோ உங்கள் வின்டோவிற்கு வெளியே உள்ளது நீங்கள் ஏற்கனவே அனுப்பிய இந்த பிரேம்களுக்கான ஒப்புதலைப் பெறாவிட்டால் இந்த ஃபிரேமை நீங்கள் அனுப்ப முடியாது எனவே இந்த பிரேம்களை நீங்கள் பெற்றவுடன் நீங்கள் பேஸ் பாயின்டரை மாற்றலாம் எனவே இந்த 5 பிரேம்களுக்கான ஒப்புதலை இந்த ஃபிரேம் வரை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் பேஸ் பாயின்டரை இங்கிருந்து மாற்றலாம் அதன்படி வின்டோ சைஸ் இங்கே மேலும் 5 பிரேம்களாக மாறுகிறது எனவே இணையாக அதிக பிரேம்களை அனுப்ப அடுத்த சீக்வென்ஸ் நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும் சரி இப்போது சத்தமில்லாத சேனலில் கோ பேக் என் எஆர்கியு இந்த வழிமுறையில் செயல்படுகிறது எனவே நீங்கள் பிரேம் 0 ஃபிரேம் 1 எனக் கூறியுள்ளீர்கள் இந்த பாயின்டர் ரிசீவர் ஒப்புதல் 0ஐ அனுப்பியுள்ளார் எனவே நீங்கள் ஃபிரேம் 2 ஐ அனுப்பியுள்ளீர்கள் பிரேம் 3 ஐ நீங்கள் ஒருமுறை 0க்கான ஒப்புதலைப் பெற்றதும் நீங்கள் டைமரை 0க்கு மீட்டமைக்கலாம் மேலும் நீங்கள் 3ஐ அனுப்பலாம் ஏனெனில் இது உங்கள் தற்போதைய வின்டோ சைஸ்க்கு சொந்தமானது நீங்கள் பிரேம் 3ஐ அனுப்புகிறீர்கள் பின்னர் 1 க்கான ஒப்புதல் எண்ணைப் பெற்றதும் 1 க்கான டைமரை மீட்டமைக்கலாம் மற்றும் நீங்கள் ஃபிரேம் 4ஐ அனுப்பலாம் ஏனென்றால் தற்போதைய விண்டோவில் அதிக பிரேம்களை அனுப்ப உங்களுக்கு அதிக முன் ஏற்பாடு உள்ளது மேலும் நீங்கள் ஃபிரேம் 4ஐ அனுப்புகிறீர்கள் இப்போது இந்த கட்டத்தில் ரிசீவரிடமிருந்து இந்த ஒப்புதல் தொலைந்துவிட்டது என கருதுங்கள் எனவே ரிசீவரிடமிருந்து ஒப்புதல் கிடைத்தது தொலைந்து விட்டது இந்த ஒப்புதலைப் பெறுவதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்கள் தற்போதைய சென்டர் விண்டோவில் நீங்கள் நிரம்பியிருக்கிறீர்கள் எனவே எனது வின்டோ சைஸ் 3 என்று கருதுகிறோம் எனது வின்டோ சைஸ் 3 ஆக இருப்பதால் வின்டோ சைஸ் 3க்கு சமம் எனவே நீங்கள் ஏற்கனவே 0 மற்றும் 1க்கான ஒப்புதலைப் பெற்றுள்ளீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் அனுப்பப்பட்ட ஃபிரேம் 2 3 மற்றும் 4 மற்றும் தொடர்புடைய ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் இங்கே 2க்கான இந்த ஒப்புதல் தொலைந்துவிட்டது எனவே 2க்கான இந்த நேரம் முடிந்தது எனவே சிறிது நேரம் கழித்து 2க்கு நேரம் முடிந்தது எனவே 2க்கான இந்த நேரம் முடிந்தவுடன் நீங்கள் இங்கே அனைத்து பிரேம்களையும் கோ பேக் என் எஆர்கியு விற்கு மீண்டும் அனுப்புகிறீர்கள் எனவே உங்கள் தற்போதைய விண்டோவில் நீங்கள் பிரேம் 2 3 மற்றும் 4 ஐ வைத்திருந்தீர்கள் எனவே நீங்கள் மீண்டும் பிரேம் 2 ஃபிரேம் 3 மற்றும் ஃபிரேம் 4ஐ அனுப்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒப்புதல் 2 ஒப்புதல் 3 மற்றும் ஒப்புதல் 4 க்கு உடனடியாக ஒப்புதலைப் பெறலாம் நீங்கள் இந்த 3 ஒப்புதல் ஒப்புதல் 2 3 மற்றும் 4ஐப் பெறுகிறீர்கள் பின்னர் அந்த ஃபிரேம்களை அனுப்புவதன் மூலம் வின்டோ சைஸை 2 3 4 இலிருந்து 5 6 7 ஆக மாற்றுவீர்கள் எனவே கோ பேக் என் எஆர்கியு நெறிமுறை இவ்வாறு இயங்குகிறது மற்றும் பரந்த யோசனை என்னவென்றால் இந்த முறை 1 ஃபிரேமிற்கு நேரம் முடிந்தவுடன் உங்கள் தற்போதைய விண்டோவில் இருந்த எல்லா பிரேம்களையும் மீண்டும் அனுப்பலாம் சரி இது கோ பேக் என் எஆர்கியு இன் செயல்பாடாகும் எனவே நீங்கள் ஆரம்பத்தில் காத்திருக்கும் நிலையில் இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் பேஸ் ஐ 1ஆகவும் அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் 1 ஆகவும் தொடங்கலாம் இப்போது அப்ளிகேஷன் லேயரிலிருந்து நம்பகமான டேட்டா அனுப்புவதற்கான அழைப்பைப் பெறப் போகிறீர்கள் எனவே உங்கள் அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் பேஸ் பிளஸ் என்ஐ விட குறைவாக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் உங்கள் அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் பேஸ் பிளஸ் என்ஐ விட குறைவாக இருந்தால் நீங்கள் அதிகமான டேட்டாவை அனுப்ப முடியும் எனவே நீங்கள் அந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பருடன் பாக்கெட்டை அனுப்புகிறீர்கள் அந்த அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் டேட்டா மற்றும் செக்சம் உடன் சேர்ப்பதன் மூலம் பாக்கெட்டை உருவாக்குகிறீர்கள் எனவே பாக்கெட்டை உருவாக்குகிறீர்கள் இந்த சீக்வென்ஸ் நம்பர் மற்றும் அடுத்த சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்டு பின்னர் இந்த நெறிமுறையை மாற்ற நெட்வொர்க் லேயரில் இந்த அன்ரிலையபில் சேனலைப் பயன்படுத்துகிறீர்கள் இப்போது உங்கள் பேஸ் அடுத்த சீக்வென்ஸ் நம்பருக்கு சமமாக மாறினால் நீங்கள் டைமரைத் தொடங்கி அடுத்த சீக்வென்ஸ் நம்பரை அதிகரிக்கிறீர்களா எனவே அதுதான் நிலைமை இல்லையெனில் நீங்கள் டேட்டாவை மறுக்கிறீர்கள் இல்லையெனில் இதிலிருந்து வருகிற வேறு டேட்டாவை மறுக்கிறீர்கள் எனவே உங்கள் அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் பேஸ் பிளஸ் என்ஐ விட அதிகமாக இருந்தால் அதாவது நீங்கள் ஒரு ஃபிரேமை மாற்ற முயற்சிக்கிறீர்கள் உங்கள் தற்போதைய வின்டோவிற்கு வெளியே இருக்கும் ஒரு ஃபிரேமை நீங்கள் பெறுகிறீர்கள் எனவே இது உங்கள் தற்போதைய வின்டோவிற்கு வெளியே இருந்தால் நீங்கள் அந்த ஃபிரேமை அனுப்ப வேண்டாம் இப்போது நேரம் முடிந்தால் நீங்கள் மீண்டும் டைமரைத் தொடங்கி அனைத்து பாக்கெட்டுகளையும் பேஸிலிருந்து அடுத்த சீக்வென்ஸ் நம்பர் மைனஸ் 1க்கு அனுப்பினீர்கள் எனவே உங்கள் தற்போதைய விண்டோவில் இருக்கும் அனைத்து பிரேம்களையும் அனுப்புகிறீர்கள் இப்போது நீங்கள் ஒரு பாக்கெட்டைப் பெறும்போது அந்த பாக்கெட் சிதைக்கப்படாமல் இருக்கும்போதெல்லாம் அதனுடன் தொடர்புடைய ஒப்புதல் எண் என்ன என்பதை நீங்கள் சரிபார்க்கிறீர்கள் அதற்கேற்ப பேஸ் பாயின்டரை புதுப்பிக்கிறீர்கள் எனவே நீங்கள் பிளஸ் 1ஐப் பெற்ற ஒப்புதல் எண்ணின் படி பேஸ் பாயின்டரை புதுப்பிக்கிறீர்கள் இதன் பொருள் இது உங்கள் வின்டோ சைஸ் மற்றும் இது பேஸ் பாயின்டர் என்றால் இப்போது இதற்கான ஒப்புதலைப் பெற்றுள்ளீர்கள் எனவே பேஸ் ஒன்றிற்கான ஒப்புதலை நீங்கள் பெற்றவுடன் பேஸ் பாயின்டரை உங்கள் அடுத்த ஃபிரேமிற்கு நகர்த்தவும் பாக்கெட் சிதைந்திருந்தால் அதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மீண்டும் காத்திருப்பு வளையத்தில் இருக்கிறீர்கள் எனவே இந்த வழியில் நீங்கள் கோ பேக் என் எஆர்கியு மெக்கெனிசத்தை செயல்படுத்தலாம் இப்போது இதேபோல் ரிசீவர் பக்கத்தில் ஒரு பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் பாக்கெட் சிதைந்துவிடாது மேலும் அது எதிர்பார்க்கும் சீக்வென்ஸ் நம்பருக்கு சமமான சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்டுள்ளது எனவே நீங்கள் பாக்கெட்டை பிரித்தெடுத்து டேட்டாவை அப்ளிகேஷனிற்கு வழங்குவீர்கள் எதிர்பார்த்த சீக்வென்ஸ் நம்பருடன் ஒப்புதலை உருவாக்கி நெட்வொர்க் லேயரில் நம்பமுடியாத சேனலைப் பயன்படுத்தி பாக்கெட்டுகளை மாற்றவும் நீங்கள் எதிர்பார்க்கும் சீக்வென்ஸ் நம்பரை செயல்படுத்தவும் இயல்புநிலை என்னவென்றால் நீங்கள் அந்த ஒப்புதலை அனுப்புகிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் காத்திருப்பது எதிர்பார்த்த சீக்வென்ஸ் நம்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்த சீக்வென்ஸ் நம்பர் 1 உடன் தொடங்குவீர்கள் ரிசீவர் பக்கத்தில் ரிசீவரை செயல்படுத்த கோ பேக் என் எஆர்கியு ஐ பயன்படுத்துகிறோம் இப்போது கோ பேக் என் எஆர்கியு இல் சீக்வென்ஸ் நம்பருக்கும் வின்டோ சைஸ்ற்கும் என்ன தொடர்பு என்று பார்ப்போம் இப்போதுகோ பேக் என் எஆர்கியு ல் அனுப்பப்பட்ட பிரேம்கள் ஆனால் இன்னும் ஒப்புதல் வரவில்லை அந்த பிரேம்களை நிலுவையில் உள்ள பிரேம்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம் இப்போது உங்கள் அதிகபட்ச சீக்வென்ஸ் நம்பர்களான MAX வரிசை MAX SEQ MAX வரிசை என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே MAX வரிசை உங்கள் அதிகபட்ச சீக்வென்ஸ் நம்பர்களாக இருந்தால் உங்களிடம் 0 முதல் MAX வரிசை வரை MAX வரிசை மற்றும் 1 தனித்துவமான சீக்வென்ஸ் நம்பர்கள் உள்ளன எனவே இது உங்களுடன் இருக்கும் சீக்வென்ஸ் நம்பர் இடமாகும் எனவே n பிட் சீக்வென்ஸ் நம்பரிணைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த MAX வரிசை 2n 1 ஆகும் உங்களிடம் மொத்தம் 0 முதல் 2n 1 வரை சீக்வென்ஸ் நம்பர் இடம் உள்ளது இப்போது இந்த அதிகபட்ச நிலுவையில் உள்ள பிரேம்களை வின்டோ சைஸ்க்கு சமம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே உங்கள் விண்டோவின் அளவு அதிகபட்ச வரிசைக்கு சமம் எனவே கோ பேக் என் எஆர்கியு நெறிமுறையின் ஒரு எடுத்துக்காட்டை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறோம் உங்கள் விண்டோவின் சைஸ் அதிகபட்சசீக்வென்ஸ் க்கு சமம் என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறோம் அதாவது நீங்கள் n பிட் சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்கள் வின்டோ சைஸ் w 2n 1க்கு சமமாக இருக்கும் எனவே உங்களிடம் உள்ள தனித்துவமான சீக்வென்ஸ் நம்பர்களின் எண்ணிக்கையை விட இது எப்போதும் 1 குறைவாக இருப்பதைக் காணலாம் எனவே எடுத்துக்காட்டாக உங்கள் சீக்வென்ஸ் நம்பர்கள் 0 முதல் 7 வரை இருந்தால் அதாவது நீங்கள் 3 பிட் சீக்வென்ஸ் நம்பர்களை பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் அதிகபட்சமாக 7க்கு சமமான நிலுவை ஃபிரேமை வைத்திருக்க முடியும் எனவே உங்கள் வின்டோ சைஸ் 7க்கு சமமாக இருக்கக்கூடும் அது 8ஆக இல்லை உங்களிடம் 0 முதல் 7 வரை 8 தனித்துவமான சீக்வென்ஸ் நம்பர்கள் உள்ளன ஆனால் நாங்கள் வின்டோ சைஸை 8க்கு சமமாக உருவாக்கவில்லை நாம் வின்டோ சைஸை 7க்கு சமமாக உருவாக்குகிறோம் ஆகவே ஏன் என் வின்டோ சைஸ் அதிகபட்ச வரிசைக்கு சமமாக இருக்கிறது மற்றும் அதிகபட்ச வரிசை பிளஸ் 1க்கு சமமாக இல்லை இருப்பினும் என்னிடம் அதிகபட்ச சீக்வென்ஸ் பிளஸ் 1 தனித்துவமான சீக்வென்ஸ் நம்பர்கள் உள்ளன என்பதை பார்ப்போம் எனவே இங்கே நான் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக் கொள்கிறேன் அங்கு உங்கள் அதிகபட்ச வரிசை 3 க்கு சமமாகவும் வின்டோ சைஸ் 4க்கு சமமாகவும் இருக்கும் எனவே அதிகபட்ச வரிசை 3 க்கு சமம் உங்களுக்கு 4 வெவ்வேறு சீக்வென்ஸ் நம்பர் 0 1 2 மற்றும் 3 உள்ளது மற்றும் நான் வின்டோ சைஸை அதற்கு சமமாக செய்கிறேன் எனவே இப்போது ஒரு காட்சியைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் இது தற்போதைய வின்டோ சைஸ் நீங்கள் பிரேம் 0ஐ மாற்றியுள்ளீர்கள் எனவே இது ஃபிரேம் 0ஐப் பெற்றுள்ளது ஒப்புதலை திருப்பி அனுப்பியது ஆனால் ஒப்புதல் இழந்துவிட்டது சென்டர் ஃபிரேம் 1ஐ அனுப்பியது எனவே இது ஏற்கனவே ஒப்புதல்களை அனுப்பியுள்ளது ரிசீவர் அதன் வின்டோ சைஸை மாற்றியுள்ளார் மற்றும் ரிசீவர் ஒப்புதல் 1ஐ அனுப்பியுள்ளார் மீண்டும் இந்த ஒப்புதல் தொலைந்துவிட்டது சென்டர் பிரேம் 2 ஐ அனுப்பினார் ரிசீவர் இந்த ஃபிரேம் 2 ஐ பெறும் போது அதன் வின்டோ சைஸை மாற்றி ஒப்புதலை அனுப்பியுள்ளார் ஒப்புதல் இழந்துவிட்டது சென்டர் இறுதியாக 3 ஐ அனுப்பியுள்ளார் ஆகவே 3 ரிசிவரால் பெறப்பட்டது அந்த ஃபிரேம் அது வின்டோ சைஸை மாற்றிவிட்டது மேலும் அது ஒப்புதலை மீண்டும் அனுப்பியுள்ளது ஆனால் ஒப்புதலை மீண்டும் இழந்துவிட்டது இப்போது இங்கே ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு உள்ளது அங்கு ரிசீவர் எல்லா பிரேம்களையும் சரியாகப் பெற்றார் ஆனால் அது ஒப்புதலை அனுப்ப முடியவில்லை அது ஒப்புதலை அனுப்பியுள்ளது ஆனால் அந்த ஒப்புதல்கள் அனைத்தும் சேனலில் தொலைந்து போயின எனவே இந்த ஒப்புதல் அனைத்தும் தொலைந்து விட்டது இப்போது இந்த விஷயத்தில் சென்டர் ரிசீவரின் தரப்பிலிருந்து எந்த ஒப்புதலையும் பெறாததால் இப்போது சென்டர் காலக்கெடுவை அனுபவிப்பார் எனவே சென்டருக்கு நேரம் முடிந்தது சென்டர் இந்த ஃபிரேம் 0 அனுப்புவார் எனவே சென்டர் இந்த ஃபிரேம் 0 அனுப்பும்போது துரதிர்ஷ்டவசமாக இங்கே ரிசீவர் பக்கத்தில் நீங்கள் ரிசீவர் பிரேம் 0ஐ எதிர்பார்க்கிறீர்கள் என்பதைக் காணலாம் ஆனால் அது ஃபிரேமின் அடுத்த குழு எனவே இது பிரேம்களின் அடுத்த குழு ஆகும் எனவே இது உண்மையான நோக்கம் கொண்ட பிரேமாகும் ஆனால் நீங்கள் சீக்வென்ஸ் நம்பர் 0 உடன் ஒரு ஃபிரேமை அனுப்பியுள்ளீர்கள் நீங்கள் இந்த ஃபிரேமை அனுப்பியுள்ளீர்கள் ஆனால் ஒரு ரிசீவர் இந்த ஃபிரேமிற்கு எதிர்பார்த்த ஃபிரேம் 0 இருப்பதை சரியாக நினைப்பார் இது சரியான ஃபிரேம் அல்ல எனவே சேனலில் அனைத்து ஒப்புதல்களும் தொலைந்து போகும் போது இங்கே ஒரு சிக்கல் இருப்பதைக் காண்கிறோம் இப்போது உங்கள் அதிகபட்ச வரிசை 3 ஆக இருக்கும்போது ஆனால் விண்டோவின் அளவு 3 ஆகவும் விண்டோவின் அளவு 4 ஆகவும் இல்லை என்பதற்கான எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் அந்த விஷயத்தில் சென்டர் 0 1 2 3 1 மற்றும் 2 ஐ அனுப்பியுள்ளார் என் வின்டோ சைஸ் 3 என்பதால் நீங்கள் அதிகபட்சம் 2 வரை அனுப்பலாம் பின்னர் நீங்கள் ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டும் இப்போது இந்த விஷயத்தில் அனைத்து ஒப்புதல்களும் கைவிடப்பட்டால் ரிசீவர் இப்போது பிரேம் 3 லிருந்து எதிர்பார்ப்பதை நீங்கள் காணலாம் மேலும் சென்டர் பிரேம் 0 ஐ மீண்டும் அனுப்புவார் அல்லது 0 முதல் ஃபிரேம் 2 வரை சொல்வது நல்லது இப்போது ரிசீவர் ஃபிரேம் 0 முதல் ஃபிரேம் 2 வரை அனுப்பும் போதெல்லாம் ரிசீவர் இவை எதிர்பார்த்த பிரேம் அல்ல என்பதை சரியாக டிகோட் செய்ய முடியும் எனவே தவறான பிரேம்களை சரியாக நிராகரிக்கவும் நான் பெற்ற இந்த பிரேம்கள் என்று சென்டருக்கு ஒப்புதல் அனுப்பவும் முடியும் எனவே சென்டர் ஒப்புதலைப் பெறவில்லை என்பதைக் கண்டறிய முடியும் அது மீண்டும் அந்த ஒப்புதலை அனுப்பும் சென்டர் அந்த ஒப்புதலைத் திரும்பப் பெற்றால் சென்டர் வின்டோ சைஸை மேலும் மாற்றலாம் மற்றும் பிரேம் 3 லிருந்து டேட்டாவை அனுப்பத் தொடங்கலாம் எனவே இந்த எடுத்துக்காட்டில் அதிகபட்ச வரிசையை 3 ஆகவும் வின்டோ சைஸ் 3 ஆகவும் இருந்தால் எங்களால் மறுபரிமாற்றம் என்பது நகல் ஒன்று தாமதமான நகல் அல்லது புதியது என்பதை சரியாகக் கண்டறிய முடியும் எனவே இங்கே இந்த விஷயத்தில் ரிசீவர் பிரேம் 3ஐ எதிர்பார்க்கிறார் ஏனெனில் நீங்கள் மறுபரிமாற்றம் செய்வதால் பிரேம் 0 1 2 ஐசரியாக ரிசீவர் டிகோட் செய்ய முடியும் இது முந்தைய வழக்கில் கவனித்திருக்க முடியாது எனவே இதன் காரணமாக உங்களிடம் உள்ள அதிகபட்ச சீக்வென்ஸ் நம்பர் இடத்தை விட வின்டோ சைஸை 1 குறைவாக வைத்திருக்கிறோம் எனவே உங்களிடம் n பிட் இருந்தால் உங்களிடம் n பிட் வின்டோ சைஸ் இருந்தால் உங்களிடம் n பிட் சீக்வென்ஸ் நம்பர் இருந்தால்2n 1 அதிகபட்சவின்டோ சைஸாக இருக்கும் சரி இப்போது செலக்டிவ் ரிப்பீட் பொரோட்டோகாலைப் பார்ப்போம் செலெக்டிவ் ரிப்பீட் நெறிமுறை பொரோட்டோகால் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் ஒப்புதலை உடனே அனுப்பலாம் சில பிரேம்களுக்கு ஒப்புதல் அறியப்படாமல் இருக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலக்கெடு முடிந்தவுடன் அனைத்து பிரேம்களையும் மீண்டும் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்பதை நாங்கள் கண்டோம் மாறாக நீங்கள் பிரேம்களைத் தேர்ந்தெடுத்து மறுபரிசீலனை செய்கிறீர்கள் எனவே இங்கே சென்டர் வின்டோ சைஸ் சில இடைநிலை பிரேம்கள் உள்ளன ஆனால் இது இன்னும் ஒப்புக் கொள்ளப்படவில்லை ஆனால் இங்கே இந்த பிரேம்கள் ஒப்புக் கொண்டது எனவே இந்த இடைநிலை ஒப்புதல்கள் உள்ளன இப்போது ரிசீவர் பக்கத்தில் ரிசீவர் பார்வையில் இது வின்டோ சைஸ் எனவே ரிசீவருக்கு ஒரு பேஸ் பாயின்டர் உள்ளது இந்த பேஸ் பாயின்டர் ரிசீவர் இந்த குறிப்பிட்ட ஃபிரேமைப் பெறுவார் என்று எதிர்பார்க்கிறார் மேலும் இந்த ஃபிரேமைப் பெறவில்லை மேலும் இது மற்ற எல்லா பிரேம்களையும் ஒழுங்காகப் பெற்றுள்ளது ஏனெனில் இந்த குறிப்பிட்ட ஃபிரேம் இன்னும் பெறப்படவில்லை மாறாக நீங்கள் இந்த பிரேம்களைப் பெற்றுள்ளீர்கள் எனவே இது ஒழுங்கற்றதாகி விட்டது எனவே நீங்கள் அந்த பிரேம்களை பஃபரில் வைத்து அவர்களுக்கான ஒப்புதலை அனுப்பியுள்ளீர்கள் எனவே சென்டர் மற்றும் ரிசிவருக்கான விண்டோவின் பார்வை இதுதான் சில இடைநிலை பாக்கெட்டுகள் ஒப்புக் கொள்ளப்பட்டவை மற்றும் ஒப்புக்கொள்ளப்படாத சில பாக்கெட்டுகள் மற்றும் ஒப்புக் கொள்ளப்படாத பாக்கெட்டுகள் மீண்டும் அனுப்பப்பட வேண்டும் எனவே இது செலெக்டிவ் ரிப்பீட் எஆர்கியு வின் யோசனை எனவே நீங்கள் பிரேம் 0 ஐ அனுப்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் பிரேம் 1 ஐ அனுப்புகிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஃபிரேம் 0 மற்றும் 1 ஐ இரண்டையும் அனுப்பியுள்ளீர்கள் எனவே இங்கே நாம் ஒரு ஒப்புதல் எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த ஒட்டுமொத்த ஒப்புதல் நீங்கள் ஒரு ஒப்புதல் 2 ஐப் பெற்றவுடன் அதாவது பிரேம் 0 மற்றும் 1 கள் சரியாகப் பெறப்பட்டுள்ளன மேலும் நீங்கள் பிரேம் 2 ஐ எதிர்பார்க்கிறீர்கள் என்று கூறுகிறது இப்போது நீங்கள் ஒப்புதலைப் பெற்றவுடன் பிரேம் 2 ஐ அனுப்பியுள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சென்டர் வின்டோ சைஸை மாற்றியதும் அது பிரேம் 2 ஐ அனுப்பும் அந்த பிரேம் 2 தொலைந்து விட்டது பின்னர் அது பிரேம் 3 ஐ அனுப்ப முடியும் என்று கருதுகிறது எனவே பிரேம் 3 ஐ அனுப்பியுள்ளது ரிசீவர் ஃபிரேம் 3 ஐ பெற்றுள்ளார் ரிசீவர் ஃபிரேம் 3 ஐ பெற்றவுடன் ரிசீவர் ஃபிரேம் 3 ஐ பெற்றுள்ளது ஆனால் ஃபிரேம் 2 ஐப் பெறாததால் இந்த ஃபிரேமை ஒழுங்கான வரிசையில் பெறவில்லை எனவே இது பிரேம் 3 ஐ பஃபரில் வைத்து எதிர்மறையான ஒப்புதலை அனுப்புகிறது எனவே சென்டர் இந்த எதிர்மறை ஒப்புதலைப் பெற்றவுடன் அது ஃபிரேமை 2 ஐ மீண்டும் அனுப்புகிறது ஆகவே செலெக்டிவ் ரிப்பீட் எஆர்கியு இன் யோசனையாகும் அங்கு நீங்கள் இந்த எதிர்மறை ஒப்புதலை அனுப்பலாம் மற்றும் பஃபரின் வரிசையில் பிரேம்களை வைத்திருக்கலாம் இந்த எதிர்மறை ஒப்புதல் இலிருந்து சென்டருக்கு எந்த பிரேம்களை மீண்டும் அனுப்ப வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதன்படி அந்த பிரேம்கள் மீண்டும் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன சரி இதேபோல் செலெக்டிவ் ரிப்பீட்டில் வின்டோ சைசிகிற்கு ஒரு எல்லையை வைப்போம் முந்தைய வழக்கைப் போலவே எங்களிடம் மேக்ஸ் வரிசை பிளஸ் 1 தனித்துவமான சீக்வென்ஸ் நம்பர்கள் 0 முதல் மேக்ஸ் வரிசை வரை உள்ளன ஆனால் இந்த விஷயத்தில் செலெக்டிவ் ரிப்பீட்டில் எனது வின்டோ சைஸ் அதிகபட்ச வரிசை பிளஸ் 1 ஐ 2 ஆல் வகுக்கப்படும் எனவே ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் உங்களிடம் 3 பிட் சீக்வென்ஸ் நம்பர்கள் 0 முதல் 7 வரை இருந்தால் உங்களிடம் 8 வெவ்வேறு சீக்வென்ஸ் நம்பர்கள் உள்ளன எனவே இதுவே நிலுவையில் உள்ள பிரேம்களாகும் இதன் அர்த்தம் உங்கள் அதிகபட்ச வின்டோ சைஸ் 232 அது 4 ஆகும் எனவே232 மேக்ஸ் வரிசை பிளஸ் 1 23 ஆகிறது 232இது 4 ற்கு சமமாக ஆகிறது எனவே ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே நீங்கள் சில பிரேம்களை அனுப்பும்போது சென்டர் இடையில் ஒப்புதலை அனுப்ப முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இடையில் எதிர்மறை ஒப்புதலும் வரலாம் எனவே இங்கே சென்டர் அனுப்பியுள்ளார் மேக்ஸ் வரிசை 3 இருக்கும் இடத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே மேக்ஸ் வரிசை 3 என்றால் அதாவது முந்தைய வரிசை வின்டோ சைஸ் அதிகபட்ச வரிசை 3 ஆக இருந்தால் சக்திக்கு 2 க்கு சமமாக இருக்க வேண்டும் பின்னர் வின்டோ சைஸ் 3 1 2 க்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது 2 க்கு சமம் ஆனால் இங்கே நாம் வின்டோ சைஸ் 3ஆக பயன்படுத்த வேண்டும் இது வின்டோ சைஸ் 1 அதிகமாகும் எனவே எனது வின்டோ சைஸ் 3 ஆக இருந்தால் என்ன பிரச்சினை என்று பார்ப்போம் பின்னர் சென்டர் அனைத்து பிரேம்களையும் 0 1 மற்றும் 2 ஐ அனுப்புகிறார் பின்னர் முந்தைய ஒப்புதல்களைப் போலவே எல்லா ஒப்புதல்களும் இழக்கப்படுகின்றன இப்போது அனைத்து ஒப்புதல்களும் தொலைந்துவிட்டால் ரிசீவர் பிரேம் 0 1 மற்றும் 2 ஐப் பெற்றுள்ளார் எனவே இப்போது பிரேம் 3 0 மற்றும் 1 ஐ எதிர்பார்க்கும் ரிசீவர் மற்றும் சென்டருக்கு நேரம் முடிந்தது சென்டர் பிரேம் 0 ஐ அனுப்பத் தொடங்குகிறார் எனவே சென்டர் பிரேம் 0 ஐ அனுப்புகிறது ரிசீவர் பிரேம்களை சரியான வரிசையில் பெற முடியாது இது கோ பேக் என் எஆர்கியு இல் சாத்தியம் இல்லை ஆனால் ரிசீவர் பிரேம்களை சரியான வரிசையில் பெற முடியாது என்பதால் ரிசீவர் இந்த 0 என்று நினைப்பார் இது எதிர்பார்த்தது போல அனுப்பப்பட்ட 0 அல்ல எனவே இங்கே ஒரு குழப்பம் இருக்கும் எனவே வின்டோ சைஸை 3 1 2 2 எனப் பயன்படுத்துவதன் மூலம் சிக்கலை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே நாம் விண்டோ சைஸை 2 என வைப்போம் விண்டோ சைஸை 2 என வைத்தால் சென்டர் 0 மற்றும் 1 அனுப்புகிறது மேலும் ஒப்புகை இதேபோல் அனைத்து ஒப்புகைகளையும் இழந்து காத்திருக்கும் எனவே இது பிரேம் 0 மற்றும் 1 ஐ அனுப்பியுள்ளது இது ஃபிரேம் 2 மற்றும் 3 ஐ எதிர்பார்க்கிறது நேரம் முடிந்தது சென்டர் பிரேம் 0 ஐ மீண்டும் அனுப்புகிறார் சென்டர் பிரேம் 0 ஐ மீண்டும் அனுப்பும் போது அது சரியாக இருப்பதை ஆனால் இங்கே கண்டுபிடிக்க முடியும் பிரேம் 2 மற்றும் 3 ஐஎதிர்பார்க்கிறது பிரேம் 0 மற்றும் 1 அல்ல எனவே இது ஃபிரேமை சரியாக நிராகரிக்க முடியும் எனவே வின்டோ சைஸை அதிகபட்ச வரிசை பிளஸ் 1 ஆல் 2 பயன்படுத்தினால் தீர்க்கப்படக்கூடிய குறிப்பிட்ட குழப்பத்தை நாம் காணலாம் எனவே இங்கே இது 2 3 பிளஸ் 1 ஆல் 2 க்கு சமம் இந்த குறிப்பிட்ட வின்டோ சைஸ் மூலம் குறிப்பிட்ட குழப்பத்தை தீர்க்க முடியும் எனவே சிலைடிங் விண்டோ ஃபுலோக் கட்டுப்பாட்டு வழிமுறைகளைப் பற்றியது கோ பேக் என் எஅர்கியு மற்றும் செலெக்டிவ் ரிப்பீட் எஅர்கியு மெக்கானிசம் பற்றியது இது பாக்கெட்டுகளை ஒரு குழாய் பாணியில் அனுப்ப உதவுகிறது அதே நேரத்தில் இழப்பை தீர்க்க உதவுகிறது எனவே அடுத்த வகுப்பில் டிரான்ஸ்போர்ட்லேயர் நெறிமுறையின் செயல்திறன் அம்சங்களை வேறு சில அம்சங்களோடு பார்ப்போம் மேலும் டிசிபி இன் விவாதத்தின் போது இந்த ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறைகள் உண்மையில் டிசிபி வகை நெறிமுறையில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதைக் காண்போம் எனவே வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி